அன்பு பங்கேற்பாளர்களை இரண்டாவது வாரத்தின் நான்காவது தொகுப்பிற்கு வரவேற்கிறேன் இந்த தொகுப்பில் நாம் முக பாவனைகள் பற்றி பார்க்க போகிறோம் அதன் முக்கியத்துவம் என்ன முக பாவனையின் அடிப்படை வகைகள் என்ன மேலும் இதில் சமீபத்திய ஆராய்ச்சி என்ன ஆகியவற்றை நாம் பார்க்கப் போகிறோம் நமது முகம் உடலின் பல்வேறு பகுதிகளை விட அதிக வெளிப்படையாக இருக்கும் எனவே அதனை மனதின் பிரதிபலிப்பாக கூறுகின்றனர் சாதாரணமாக கூறும்போது முகம் நமது உணர்ச்சிகளை மிகவும் வெளிப்படையாக கூறும் என்பார்கள் ஆகையால் முகபாவனை செய்திகளை சமுதாயத்தில் பரிமாறிக் கொள்வதன் மூலம் முக்கிய சமுதாய பங்கினை வகிக்கின்றது இதுதான் சமுதாயத்தின் அடிப்படையான விஷயம் ஆகும் இது இல்லாமல் நம்மால் வாழ முடியாது இங்கு Rachael Jackஐ மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் " முகபாவனை என்பது 100 ஆண்டுகளுக்கு மேலாக தத்துவஞானிகள் மானுடவியலாளர்கள் உளவியல் நிபுணர்கள் மற்றும் உயிரியல் வல்லுநர்கள் ஆகியோர்களால் கவர்ச்சியின் மூலமாகவும் ஆராய்ச்சிக்கு உரிய விஷயமாக இருந்ததாக கூறுகிறார் நம்முடைய சமூக செய்தி பரிமாற்றம் இரு நபர்களுடைய உணர்வு நிலையை பொறுத்து அமைகிறது உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாமல் செய்திகளை பரிமாற்றங்கள் செய்து கொள்ளவோ சமூகத்தில் வாழவோ முடியாது அடிப்படையான விஷயங்கள் இதன்மூலம் தான் செய்யப்படுகின்றன முகபாவனைகள் உண்மையான மனநிலையை வெளிப்படுத்துகின்றன சில சமயங்களில் நமது உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் சில சமயங்களில் அதனை மறைப்பதற்கும் பயன்படுத்துகிறோம் முகபாவனை என்ற துறையில் அறிவியல் கண்டுபிடிப்பு பொருத்தமட்டில் மனித உணர்வுகள் பற்றிய உலகளாவிய கருத்துக்களை முதலில் வெளியிட்டவர் டார்வின் ஆவார் அவருடைய 1872 ஆண்டு வெளியான The Expression of the Emotions in Man and Animals என்ற கட்டுரையில் உணர்வுகளை முகத்தின் மூலமாக வெளிப்படுத்துவது உலக அளவில் வழக்கமாக பல சமுதாயத்தில் காணப்படுகிறது என்ற கூற்றை வெளியிட்டார் ஆனால் இது மற்ற அறிஞர்களால் உடனடியாக மறுக்கப்பட்டது இந்தக் கருத்தை டார்வின் தனது மூன்றாவது முக்கியமான பரிணாம வளர்ச்சி கோட்பாடு பற்றிய நூலில் குறிப்பிடுகிறார் அவருடைய முதல் நூல் On the Origin of a Species 1859 ஆண்டில் வெளியிடப்பட்டது The Descent of Man என்பது 1871 ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அவருடைய இரண்டாவது நூலாகும் 1872 ஆம் ஆண்டு இதில் மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு இடையே உணர்ச்சிகள் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை வெளியிட்டார் டார்வின் மிருகத்தில் தோன்றி மனிதனிடம் காணப்படக்கூடிய குணாதிசயங்களை ஆராய்ந்தார் உதாரணமாக ஆச்சரியத்தை வெளிப்படுத்த அல்லது குழப்பத்தை வெளிப்படுத்த புருவங்களை உயர்த்துவது இந்த உண்மையை பரிசோதனையின் அடிப்படையில் கட்டுரைகளை வெளியிட்டு உளவியல் உண்மையின் அடிப்படையில் விளக்கிக் காட்டினார் என்பது சுவாரஸ்யமான விஷயமாகும் தனது ஆராய்ச்சியின் சமயத்தில் கேள்வி தொகுப்பினை பகிர்ந்துகொண்டு அதனடிப்படையில் கட்டுரைகளை வெளியிட்டார் மற்றுமொரு சுவாரஸ்யமான விஷயம் அவர் ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிடும்போது அதற்குரிய புகைப்படங்களுடன் வெளியிடுவதை வலியுறுத்தினார் ஆனால் அவர் ஆராய்ச்சி மேற்கொள்ளும் போது புகைப்பட கலை அதன் ஆரம்ப நிலையிலிருந்தது இதற்கு முந்திய பத்து வருடங்களில் தான் நம்மால் இன்று கருதப்படக்கூடிய புகைப்பட கலை பற்றிய சோதனைகள் துவங்கின பதிப்பகங்கள் மக்கள் செய்திகளுடன் புகைப்படங்கள் இணைப்பதை விரும்பமாட்டார்கள் எனவே அவற்றை தவிர்க்க வேண்டும் என டார்வின் இடம் முறையிட்டனர் ஆனால் அவர் அதனை ஏற்றுக் கொள்ளவில்லை நீங்கள் ஸ்லைடில் இங்கு காணப்படக்கூடிய புகைப்படம் டார்வினின் புத்தகத்தில் காணப்படும் வேதனையை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிக்கு உதாரணமாகும் இவைகளெல்லாம் அவருடைய புத்தகத்தில் காணப்படும் அசல் புகைப்படங்கள் இந்தப் புத்தகத்தில் டார்வின் கூறக்கூடிய முக்கியமான விவாதம் மனிதனுடைய மனநிலைக்கும் உடல் அசைவுகளை உருவாக்கக்கூடிய நரம்பியல் செயல்பாடுகளுக்கும் தொடர்பு உள்ளது என்பதே நான் இங்கு அதை மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் " எனவே Paul Ekman மற்றும் அவருடைய குழுவினர்கள் இந்த கருத்தைப் பற்றி இருபதாம் நூற்றாண்டின் பின் பகுதியில் சிந்திக்கத் துவங்கினார் Paul Ekman உடைய பல்வேறு வகையான முகபாவனை பற்றிய கருத்திற்கு உலகெங்கிலும் ஆதரவு கிடைத்தது இவ்வகையான முக வெளிப்பாடுகள் மகிழ்ச்சி கோபம் பயம் ஆச்சரியம் சோகம் வெறுப்பு மற்றும் அவமதிப்பு போன்ற உணர்ச்சிகளுக்கு உலகெங்கிலும் பொதுவாக அமைந்தது என்றும் மேலும் அவைகளில் கலாச்சார வேறுபாடுகளையும் சூழலின் அடிப்படையில் கருத்தில் கொண்டார் Paul Ekman முதலில் ஆறு அடிப்படை உணர்ச்சிகளை குறிப்பிடுகிறார் ஆனால் பிறகு தன்னுடைய முந்தைய ஆராய்ச்சியை திருத்தி அமைக்கிறார் அதற்குப் பிறகு 7 பொதுவான முகபாவனைகள் இருக்கின்றன எனவும் அதில் அவமதிப்பை கடைசியில் சேர்த்துக் கொண்டார் உலக அளவிலான அடிப்படை உணர்ச்சிகள் ஆறு அல்லது ஏழு என்பதில் இருந்த குழப்பங்கள் சில காலங்களுக்கு தொடர்ந்தன ஆனால் ஆரம்ப கால ஆராய்ச்சி Paul Ekman ஆல் திருத்தி அமைக்கப்பட்டது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் இந்த அடிப்படை வெளிப்பாடுகள் பல்வேறு வகையான தசைகளின் இயக்கத்துடன் தொடர்புடையது மேலும் ஆராய்ச்சிகள் குரலின் துணிக்கும் முகபாவனைகளிடையே உள்ள தொடர்பை வெளிப்படுத்தியது Paul Ekman மற்றும் அவருடைய குழுவினர்கள் ஆராய்ச்சியின் போது ஏராளமான ஆறு விதமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய புகைப்படங்களை மாறுபட்ட கலாச்சாரத்தைச் சார்ந்த மக்களிடம் காட்டினர் இந்த ஆராய்ச்சி மேற்கத்திய ஆசிய மற்றும் மலைவாழ் கலாச்சார மக்களால் இந்த ஆறு விதமான உணர்ச்சிகளின் நுணுக்கங்களை புரிந்து கொள்ள முடிகிறது என்பதை வெளிப்படுத்தியது இதன் மூலமாக உலக அளவில் உணர்ச்சிகளை பொருத்தமட்டில் பொதுவாக காணப்படுகிறது என்பதை அறிந்தார் இந்த விஷயத்தில் பல்வேறு விவாதங்கள் மாற்று கருத்துக்கள் இருக்கின்றன இதனை நாம் பின்னால் பார்ப்போம் Paul Ekman மற்றும் அவருடைய குழுவினரின் பொதுவுடைமை ஆராய்ச்சி மேலும் Crroll Izard என்பவரின் ஆராய்ச்சி எழுத்தறிவு உள்ள மற்றும் எழுத்தறிவு இல்லாத கலாச்சார மக்களிடையே காணப்படக்கூடிய உணர்வுகளின் ஒற்றுமையை விளக்கினார்கள் David Matsumoto மற்றும் Hyi Sung Hwang என்போர் 1970 களில் முக்கிய வளர்ச்சியான இவ்விதமான பொதுவுடைமையை சுருக்கமாக கூறினார் அவர் Friesen என்பவரை மேற்கோள்காட்டி ஒரே படத்தை பல கலாச்சாரம் சார்ந்த மக்கள் பார்க்கும் பொழுது ஒரேவிதமான உணர்ச்சிகள் வெளிப்படுவதை விளக்கினார்கள் மேலும் நான் David Matsumoto மற்றும் Hyi Sung Hwang என்பவர்களின் ஆராய்ச்சியிலிருந்து குறிப்பிட விரும்புகிறேன் " 30 க்கும் மேற்பட்ட முக பாவனைகள் பற்றிய ஆராய்ச்சிகள் முகஉணர்ச்சி வெளிப்பாடுகள் உலக அளவில் பொதுவாகக் காணப்படுகின்றன என்பதை பிரதிபலித்தது 168 வகையான முகத்தில் வெளிப்படுத்தக்கூடிய உணர்ச்சிகள் மற்றும் சொல்லிலா குறியீடுகளின்குறிப்புகளை மெட்டா பகுப்பாய்வு செய்தபோது உலகளாவிய உணர்வு வெளிப்பாடுகளில் பொதுத் தன்மையை விளக்கியது 75 க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சிகள் உணர்ச்சிகள் எல்லாம் தானாக வெளிப்படும்போது முகபாவனைகள் ஒன்றுபோல காணப்படுவதை விளக்கியது ஆகையால் இந்த ஆராய்ச்சி Paul Ekman மற்றும் அவருடைய குழுவினரின் ஆரம்ப கண்டுபிடிப்புகளை மெய்ப்பித்தது அவைகள் என்னென்ன உணர்ச்சிகள் என்பதை நாம் பார்ப்போம் மேலும் எந்தவிதமான முகபாவனைகள் அதற்கு இருக்கிறது என்பதையும் பார்ப்போம் Ekman குறிப்பிடக்கூடிய முதல் உணர்ச்சி மகிழ்ச்சியாகும் இது ஒரு தனிநபர் சுயமாக மதிப்பிடக் கூடிய உணர்ச்சிகள் ஆன அன்பு அல்லது மகிழ்ச்சி அல்லது ஆனந்தம் மற்றும் நிறைவு இது பலவகையான நேர்மறையான பரிமாற்றத்தின் சூழலிலிருந்து வெளிப் படுவதாகும் இதுதொடர்பாக அடிக்கடி நம்மால் குறிப்பிடக்கூடிய ஆராய்ச்சி Wolf மற்றும் Mass என்பவர்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தகூடிய அடையாளம் காணப்பட்ட பல்வேறு முகபாவனைகள் அவைகளாவன புன்னகை விரிந்த கண்கள் உயர்ந்த புருவம் போன்றவைகளாகும் இந்த பாவனைகள் பொதுவாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதாக நாம் பார்க்கிறோம் உண்மையிலேயே மகிழ்ச்சி எதில் அடங்கியிருக்கிறது எதிலிருந்து வருகிறது என்பதுகண்டுபிடிப்பதற்கு கடினமானது அதே சமயத்தில் அது தனிநபரை சார்ந்தது உதாரணமாக சில மக்களுக்கு மகிழ்ச்சி என்பது பொருள் உடமையை சார்ந்ததாக இருக்கும் சில மக்களுக்கு சாதனைகள் மகிழ்ச்சியைக் கொடுக்கும் ஆகையால் மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி சூழலைச் சார்ந்தது இதன் வெளிப்படை முகபாவனையில் எளிதாக காண முடியும் பொது உடைமையாக இருக்கக்கூடிய இரண்டாவது உணர்ச்சி என அடையாளம் காணப்பட்டுள்ளது சோகம் ஆகும் அது உள்ளார்ந்த உணர்வுகளின் மூலம் உருவாக்கப்படுகிறது உதாரணமாக ஒருவர் இழப்பை சந்திக்க நேரிடும் போது துயரத்தில் இருக்கும்போது கஷ்டப்படும் போது இது வெளிப்படும் நாம் அறிய வேண்டிய முக்கியமான மற்றொரு விஷயம் இந்த உணர்ச்சி நிரந்தரமற்றது நெடு நேரமாக தொடர்ந்து இருக்கக்கூடிய சோகம் மற்றும் துயரம் என்பன உணர்ச்சிகளின் குறைபாடுகள் ஆகிய விரக்தியால் ஏற்படக்கூடியது இதற்கு மாற்று அணுகுமுறை தேவை சோகம் என்கின்ற ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சியை அதன் சூழலை கொண்டே விளக்க முடியும் பல்வேறு ஆராய்ச்சிகளில் பாலின வேறுபாடுகள் மற்றும் சமூகப் படுத்துதல் இதில் பங்கேற்கிறது என்பது சுவாரசியமான விஷயம் உதாரணமாக Adolphs என்பவருடைய 2002 ஆண்டு ஆராய்ச்சியை மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் இது துயரம் என்கின்ற உணர்ச்சி ஆண்களைவிட பெண்களிடம் அதிகமாக வெளிப்படுகிறது என்பதை கூறுகிறது இந்த வகையான ஆராய்ச்சிகள் இனத்தின்பாகுபாடுகளை வெளிப்படுத்துவதை காணலாம் Ekman Friesen மற்றும் Tomkins என்பவர்கள் சோகத்தை வெளிப்படுத்தக்கூடிய முக பாவனைகளை பட்டியலிடுகின்றனர் உதாரணமாக கவிழ்ந்த விழி மடல்கள் தாழ்ந்த உதடுகளும் தடைகளும் கண்களில் நீரும் கீழ்நோக்கிய உதடுகளும் இந்த வெளிப்பாடுகள் கண் மற்றும் வாயை சுற்றி உள்ள தசைகளின் இயக்கம் மூலம் சோகத்தை வெளிப்படுத்த கூடியது ஆர்த்திக்கு லரிஸ் எனப்படும் தசைகள் கண்ணீர் உருவாகும்போது கண் இமைகளை மூட செய்கிறது உலகளாவிய ஒத்து காணப்படும் கூடிய மூன்றாவது உணர்ச்சி பயம் ஆகும் இது அதிகமான கவலையை உருவாக்கக்கூடிய உணர்ச்சி என்பது எல்லோரும் அறிந்த விஷயம் இது உண்மையான அல்லது கற்பனையான அச்சுறுத்தல் மற்றும் வலிக்கு பதில் உணர்ச்சியாக இருக்கிறது இந்த உணர்ச்சியின் போது முகபாவனைகள் பல்வேறு வகைகளில் அமைகின்றன உதாரணமாக வாயை அகலமாக துறப்பது மேல் உதடுகளை உயர்த்துவது தப்பித்துப் போக வேண்டும் என்ற என்னத்தையோ அல்லது சுவாசிக்க அதிக ஆக்ஸிஜன் தேவைப்படுகிறது என்பதையோ வெளிப்படுத்தும் அதற்குப் பிறகு நெற்றியும் புருவமும் புருவ மத்தியை நோக்கி சுருங்குவது மேலும் உதடுகள் விரைப்பாக நீட்டி வைப்பது பயத்தை வெளிப்படுத்தும் பாவங்களாகும் மேலும் பயம் என்கின்ற உணர்வு உடலின் மற்ற தொடர்புடைய பாகங்களிலிருந்தும் வெளிப்படலாம் உதாரணமாக இதயத்துடிப்பின் அளவு அதிகரிக்கும் நான்காவதாக உலகளாவிய காணப்படக்கூடிய உணர்ச்சி கோபம் ஆகும் இது ஒரு அருவருப்பான உணர்ச்சி என அறியப்படுகிறது இது ஒருவரை பதற்றத்திற்கு எடுத்துச் செல்வதோடு ஆழமான கடும் சினம் ஆக மாறுகிறது இது பல்வேறு எதிர்மறையான உணர்ச்சிகளுடன் தொடர்புடையது உதாரணமாக விரக்தி அடைதல் மனம் புண்படும் ஏமாற்ற உணர்வை உணர்தல் கவலையான எண்ணம் ஏற்படுத்துதல் சிலவகையான சங்கடங்களை உணர்தல் போன்றவைகளாகும் இந்த உணர்ச்சியை ஒருவர் வெளிப்படுத்தக்கூடிய முக்கியமான வழி அவருடைய முக பாவனை ஆகும் ஒருவர் கோபம் என்ற உணர்ச்சியை வெளிப்படுத்த நினைக்கும் பொழுது அவருடைய முகத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படும் புருவங்கள் தாழ்ந்து நெற்றியில் மடிப்புகள் ஏற்பட்டு வாய் அளவுக்கதிகமாக திறக்கப்பட்டு தாடைகள் இறுக்கமாகக் காணப்படும் ஐந்தாவதாக உலகளாவிய ஒத்து காணப்படக்கூடிய உணர்ச்சி ஆச்சரியம் ஆகும் அது உடனே தோன்றக்கூடிய வியப்பினை வெளிப்படுத்தக்கூடிய உணர்ச்சி ஆகும் இதனுடன் தொடர்புடைய முகபாவனைகள் எதிர்பாராத விஷயங்களை வெளிப்படுத்துவதாக அமையும் எனவே இந்த உணர்ச்சி உடனடியாக தோன்றுகிறது மேலும் வியப்புக்குரியதாக இருக்கும் இது மிகைப்படுத்தப்பட்ட உணர்ச்சியாக இருப்பதால் நம்முடைய முகபாவனைகள் மிகைப்படுத்தி வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது புருவங்கள் உயர்ந்து வில் போன்று காணப்படும் நெற்றியில் சுருக்கம் காணப்படும் வாய் அகலமாக திறந்தும் தாடைகள் இருக்கமாக காணப்படும் ஆறாவதாக உலகளாவிய ஒத்துக் காணப்படக்கூடிய உணர்ச்சி அருவருப்பு ஆகும் இது வெறுப்புடன் தொடர்புடைய உணர்ச்சி ஆகும் தோற்றத்தைப் பார்த்து ஒரு பொருளையோ ஒரு நபரையோ அல்லது சூழ்நிலையையும் வெறுக்கலாம் ஒருவர் ஆழமாக அருவருப்பை உணரும்போது அது இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது அதற்கான முகபாவனைகள் சுருங்கிய மூக்கு அழுத்திய உதடுகள் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய நெற்றி முதலியன ஆகும் levator labii superior என்ற தசைகள் குறிப்பாக அருவருப்பை வெளிப்படுத்தக் கூடியது இது மூக்கில் சுருக்கத்தை ஏற்படுத்துவதுடன் மேல் உதட்டை உயர்த்த செய்து வெறுப்பையும் அருவருப்பையும் வெளிப்படுத்துகிறது Paul Ekman என்பவரால் பட்டியலிடப்பட்ட ஏழாவது உணர்ச்சி அவமதிப்பு ஆகும் இது ஏளனம் ஆன சிரிப்பு மற்றும் வாயை உயர்த்துவதன் மூலம் வெளிப்படுவதை நம்மால் அடிக்கடி பார்க்க முடிகிறது இதுவும் ஒரு முக்கியமான நுணுக்கமான உணர்ச்சி ஆகும் சமீபத்தில் மேற்கொண்ட ஆராய்ச்சி முகபாவனை மற்றும் உடல் தோரணை தொடர்புபடுத்தி மேற்கொள்ளப்பட்டது இதில் கர்வம் மற்றும் அவமானம் என்ற உணர்வுகள் கலாச்சாரங்களுக்கு இடையே ஒத்து காணப்படுவதாக அறியப்படுகிறது ஆகையால் நாம் மேலும் பல உணர்ச்சிகள் உலகஅளவில் ஒத்துக் காணப்படுவதை பார்க்கப்போகிறோம் Ekman மற்றும் Friesen கூறுவதுபோல் இந்தப் பட்டியலில் பல்வேறு குறிப்புகள் முக பாவனை தொடர்பாக நம்மால் பார்க்க முடிகிறது இங்கு கொடுக்கப்பட்ட மூன்று நெடு வரிசைகளில் பாவனைகள் இயக்கங்கள் மற்றும் குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது எந்தவிதமான தசைகள் ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சியை வெளிப்படுத்துவதில் பங்கு வகிக்கிறது என்பதும் பட்டியலிடப்பட்டுள்ளது Ekman மற்றும் Friesen என்பவர்களுடைய முக்கியத்துவம் வாய்ந்த ஆராய்ச்சியானது சமீபத்திய தொழில்நுட்ப மேம்பாட்டின் ரோபோடிக்ஸ் துறையில் வளர்ச்சிக்கு Ekman மற்றும் Friesen என்பவர்களுடைய கண்டுபிடிப்பு பயனுள்ளதாக இருக்கிறது இந்த ஸ்லைடை நாம் மீண்டும் பிறகு பார்ப்போம் இது மிகவும் சுவாரசியமான உலகளவில் ஒத்துக் காணப்படக்கூடிய ஏழுவகையான முகபாவனைகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் வெளிப்படுத்தக்கூடிய வீடியோ காட்சி ஆகும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட நுண்ணிய வெளிப்பாடுகள் இருந்தாலும் நாம் இந்த ஏழு முக்கியமான வெளிப்பாடுகளை மட்டும் இன்று பார்க்கப் போகிறோம் எனவே அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது கோபம் ஆகும் கோபம் என்கிற உணர்வு ஒருவர் தன்னுடைய புருவங்களை கீழ் நோக்கி கொண்டு வந்து உதடுகளை அழுத்தி இருக்கமாக வைப்பதின் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது சண்டை போட போகக்கூடிய இரு நபரை சண்டைக்கு நுழைவதற்கு முன்பாக பார்த்தால் இந்த நுணுக்கமான உணர்ச்சிகளை அவருடைய முகத்தில் நம்மால் பார்க்க முடியும் சில சமயங்களில் அவர் கன்னத்தை உயர்த்தி தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துவதை பார்க்க முடியும் கன்னத்தை உயர்த்துவது முரட்டுத்தனத்தையும் வெளிப்படுத்தும் கோபத்தை புரிந்து கொள்வதற்கு சிறந்த வழி புருவங்களுக்கு இடையே காணப்படக்கூடிய நேர்கோடு ஆகும் நீங்கள் ஏதாவது உத்தரவு கொடுக்கும் பொழுது அல்லது சிலரிடம் கருத்தை கேட்கும்பொழுது இதனை கவனிப்பது நல்லது இரண்டாவது ஆனது பயம் ஆகும் இந்த உணர்ச்சியின் போது கண்ணில் உள்ள வெள்ளைப் பகுதி அதிகமாக அளவில் காணமுடியும் சிலர் தங்களது புருவங்களை உயர்த்துவர் அவர்களுடைய வாய் நடுநிலையில் இருந்து முணுமுணுத்து மூச்சுக்காற்றை உள்ளிருக்கும் கண்கள் மேல் நோக்கி சென்று அதிக வெளிச்சத்தை தேடும் அதிக அளவில் பார்ப்பதற்கு முயலும் வாய் சண்டையிடுவதற்கு தயாராகி அதற்கு பதிலளிக்க ஆயத்தமாக இருக்கும் ஆகையால் நீங்கள் எவரையும் பயபடுத்தினாலோ அல்லது பயப்படக்கூடிய விஷயத்தை அவரிடம் சொன்னாலோ இந்த மாதிரியான முக பாவனைகளை வெளிப்படுத்துவார் மூன்றாவது மகிழ்ச்சியாகும் இது ஒரு நுணுக்கமான உணர்வாகும் இது ஒரு பெரிய புன்னகையுடன் வெளிப்படுத்தப்படுகிறது உண்மையான புன்னகையாக இருந்தால் கண்ணை சுற்றி சுருக்கம் காணப்படும் இதனை சிலர் crows feet என்று அழைக்கின்றனர் இவ்வாறான சுருக்கத்தை பத்தில் ஒரு நபர் மட்டும் உள்நோக்கத்துடன் வெளிப்படுத்துவர் ஆகையால் ஒருவர் போலித்தனமாக புன்னகை செய்கிறாரா அல்லது உண்மையில் புன்னகை செய்கிறாரா என்பதை கண்டறிய இது சிறந்த வழி இதுவாகும் நீங்கள் ஒருவரிடம் நல்ல செய்தியை கூறும்போது அவருடைய எதிர்வினை எப்படி இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டியது அவசியமாகும் அவர்கள் உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறாரா அல்லது உங்களை சந்தோஷப் படுத்துவதற்காக அப்படி இருக்கிறாரா என்பதை கவனிக்க வேண்டும் அதுபோலவே ஒரு பெண்ணின் சம்மதத்தை வெளிப்படுத்தக்கூடிய குறியீடும் இதுவே நான் சமீபத்தில் வெளியிட்ட வீடியோ காட்சிகள் ஒன்பது வகையான பெண்ணின் சம்மதத்தை வெளிப்படுத்தக்கூடிய குறியீடுகள் மற்றும் உளவியல் கவர்ச்சி பற்றி குறிப்புகள் அடங்கியது உங்களுக்கு போனசாக கொடுக்கப்படுகிறது நான்காவதாக அவமதிப்பு ஆகும் இது அடிப்படையில் வெறுப்பு அல்லது குற்றஉணர்வு அல்லது மகிழ்ச்சி இன்மை ஆகியவற்றால் ஏற்படுகிறது இது அடிப்படையில் ஒரு ஏளனமான சிரிப்பு அப்போது அந்த நபர் வாயில் ஒரு பகுதியை உயர்த்துகிறார் Doctor John Gottman ஜோடிகள் இடையே வெளிப்படக்கூடிய நுணுக்கமான அவமானத்துக்கு உரிய முகபாவனைகளை ஆராய்ச்சி செய்கிறார் அப்போது அது எவ்வாறு விவாகரத்தை அதிகரிக்கிறது என்பதை கண்டறிந்தார் நீங்கள் உங்களுக்கு அருகில் இருப்பவர் தன்னுடைய வாயை ஒரு பக்கம் உயர்த்தினார் என்றால் நீங்கள் உடனடியாக பிரச்சினைகள் பெரிதாக ஆவதற்கு முன்னரே கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கின்றது ஒருவர் மீது நமக்கு இருக்கக்கூடிய வெறுப்பானது நம்மால் அதனை கடந்து வருவதற்கு கடுமையானது குறிப்பாக அது நெருங்கிய உறவினர்களிடையே இருந்தால் ஐந்தாவது உணர்ச்சி ஆச்சரியம் ஆகும் இதன் முகபாவனை பயத்திற்கு ஒத்து இருக்கும் ஆனால் வாய் கீழ் நோக்கி இருக்கும் போது புருவங்கள் உயர்ந்து இருக்கும் இதற்கும் பய முகபாவனைக்கு இடையே உள்ள பெரிய வேறுபாடு இந்த உணர்ச்சியின் போது வாய் தளர்ச்சியாக காணப்படுகிறது ஆனால் பய உணர்வை வெளிப்படுத்தும் போது வாய் இறுக்கமாகக் காணப்படும் இவைகளை பார்த்தவுடன் தெரிந்து கொள்வது சிரமமாகும் ஆச்சரியத்தின் போது வெளிப்படக்கூடிய மற்றொரு முகபாவனை புருவங்கள் வளைந்து காணப்படுவது பயத்தின் போது அவைகள் நேராக இருக்கும் இந்த வகையான மாற்றம் முகத்தில் பல்வேறு தசைகளின் இயக்கத்தால் ஏற்படுகிறது இவைகள் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடுகளை அறிந்து கொள்வது அவசியமாகும் ஒருவரிடம் ரகசியம் கேட்டு அறியும்போது அவர்கள் இவைகளில் ஏதாவது ஒரு முக பாவனையை வெளிப்படுத்துவர் அவர்களுக்கு அந்த விஷயம் தெரிந்தது தானா என்பதை உங்களால் பார்க்க முடியும் அவர்கள் தங்களை மற்றொருவர் ஏமாற்றியதை தெரிந்து வைத்திருப்பர் உங்களிடம் பணிபுரியக்கூடிய ஒரு நபர் கர்ப்பிணியாக இருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆனால் அந்த நபர் நீங்கள் அதை அறிந்திருக்க வேண்டும் என்பதை விரும்பி இருக்க மாட்டார் ஆறாவது உணர்ச்சி சோகமாகும் இது ஒரு நுணுக்கமான உணர்வு மறைக்க முடியாது சிரிப்பதற்கு தேவைப்படக்கூடிய தசைகளை விட கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு அதிக தசைகள் தேவைப்படுகிறது இவைகளின் அர்த்தம் என்னவென்றால் சோகத்திற்கு உரிய நுணுக்கமான வெளிப்பாடுகளை நீங்கள் பார்த்தீர்களானால் அது உண்மையானதாக இருக்கும் ஒருவர் சோகமாக இருந்தால் அவருடைய உதடுகளில் ஓரம் வளைந்திருக்கும் இங்கு இருந்து தான் கோபம் உருவாகிறது வழக்கமாக சோகம் என்பது மகிழ்ச்சியற்ற தன்மையை வெளிப்படுத்துவதாகும் சில சமயங்களில் அது இரண்டு வினாடிகள் கடந்தும் இருக்கும் மேலும் புருவங்களின் உள் பகுதிகள் ஒருங்கே தள்ளப்பட்டு நேர்கோடு போன்று இருக்கும் இந்த உணர்ச்சியை நம்மால் போலியாக வெளிப்படுத்த முடியாது ஏழாவது உணர்ச்சி அருவருப்பாகும் இது நீங்கள் கெட்ட வாசனையை நுகர்ந்தால் அல்லது மோசமான ஜோக் கேட்கும்போது உருவாகும் மேல் உதடுகள் மேலே தூக்கப்பட்டு இருக்கும் அப்போது உங்களுடைய மூக்கு தள்ளப்பட்டிருக்கும் வழக்கமாக சிலருடைய கண்கள் இறுக்கமாக இருக்கும் அருவருப்பு ஒரு முக்கியமான உணர்ச்சி ஆகும் ஏனென்றால் நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவில்லை என்றால் அதை வெளிப்படுத்துவார்கள் நீங்கள் எவரை பற்றியாவது மற்றவரிடம் கேட்கும்போது அவர்கள் அருவருப்பான உணர்வை வெளிப்படுத்தலாம் நீங்கள் சொல்ல வருவதை அவர் விரும்பவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வது அவசியமாகும் சிலர் இனவெறி சிந்தனையுடன் இருக்கலாம் ஆனால் அது அவருடைய நடத்தையில் தெரியாமல் இருக்கும் இவ்வாறாக சிறிய மற்றும் பெரிய முகபாவனை குறியீடுகள் கொண்டு அறிய வேண்டும் இந்த கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் முகபாவனைகள் உலக அளவில் ஒத்து காணப்படுமா அல்லது அது அந்தந்த இடத்தில் உள்ள கலாசாரத்துக்கு ஏற்ப அமையுமா என்பதைப் பார்த்தோம் இந்த விவாதம் மேலும் தொடர்கிறது Ekman மற்றும் Friesen என்பவர்கள் முதன்முதலில் உலகளாவிய முகபாவனைகள் பற்றிய ஒத்ததன்மைகளைப் பற்றி வெளிப்படுத்தினர் பிறகு அதற்கு ஏராளமான வரவேற்பு இருந்தது இதைப்போலவே Margret Mead Kleinberg மற்றும் Labarre முதலானோர் முக பாவனை என்பது சமூகத்திலிருந்து கற்க கூடியதுஎன்பதை எல்லோரும் ஏற்றுக் கொண்டதை நம்மால் பார்க்க முடிகிறது மனிதர்களின் நடத்தையை பற்றிய ஆவணங்களும் மானுடவியல் ஆராய்ச்சிகளும் நாம் உணர்ச்சி ரீதியாக உடல்ரீதியாக ஒத்து காணப்படக்கூடிய நடத்தையாக கருதப்பட்ட விஷயங்கள் கலாச்சார அடிப்படையில் வெளிப்படக்கூடிய மாறுபாடுகள் பற்றிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகிறது குறிப்பாக சில சைகைகளை மக்கள் பார்த்திருக்கிறார்கள் உதாரணமாக ஆம் அல்லது இல்லை என சொல்லும்போது நாம் பயன்படுத்தக்கூடிய சைகை இதற்கு முன்பாக தலையை அசைத்தது சம்மதத்தை தெரிவிப்பதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் சில சமூகத்தில் சில கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய மக்களிடையே இதற்கு எதிர்மறையான அர்த்தம் கொடுக்கப்படுகிறது அதே சமயத்தில் பல்வேறு வகைகளில் வாழ்த்துக்கள் தெரிவிக்க கூடிய பழக்கம் இருக்கிறது அவைகளில் சில வன்முறையாகவும் வெளிப்படும் எதிர்மறையான முக பாவனைகளும் உலக அளவில் ஒத்து காணப்படுகிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஜப்பான் மற்றும் ஆப்பிரிக்க சமுதாயத்தில் எதிர்மறையான உணர்ச்சிகள் வெளிப்படுத்த மாட்டார்கள் அவர்கள் எதிர்மறையான உணர்ச்சிகளை புன்னகை மற்றும் சிரிப்பை கொண்டு மறைத்து விடுவர் எனவே தங்களிடம் பேசிக் கொண்டிருப்பவர் அதனால் பாதிக்கப்பட மாட்டார் என்பதற்காக அடிப்படையில் நம் முகபாவனைகள் சில செய்தியை கூற வருவதாக இருக்கும் அவ்வாறு சொல்ல வரக்கூடிய செய்தியை சரியாக புரிந்து கொள்வதற்கு அதனை சரியாக டிகோட் செய்யப்பட வேண்டும் அப்போதுதான் செய்திப் பரிமாற்றத்தின் நோக்கம் நிறைவு பெறும் ஆகையால் முகபாவனைகள் நமது சைகைகள் நமது தோரணைகள் என்பன சொல்லிலா பரிமாற்றத்தின் பகுதிகளாகும் அந்தக் குறியீடுகளை நுணுக்கமாக புரிவது அவசியமாகும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வீடியோவில் சில நடத்தைகள் உலகளவில் ஒத்து காணப்படுகிறது என்று நாம் நினைத்ததில் கலாச்சார மாறுபாடுகள் எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதனும் உணர்ச்சிகளை உணருகிறான் உணர்ச்சிகளும் சிந்தனைகளும் தானாகவே மனிதனுடைய மனத்தின்தூண்டுதல்கள் இல்லாமல் உருவாகுவதை உங்களால் பார்க்க முடியும் நாம் உலகத்தின் கோணத்தில் இதனை பார்க்கும் பொழுது நாம் இந்த மாறுபாடுகளை எவ்வாறு நமது கலாச்சாரத்திற்கு ஏற்றாற்போல் விளக்குகிறோம் என்பதில் வேறுபாடுகள் இருக்கிறது இது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்த்திருக்க பட மாட்டாது அல்லது சீனாவில் ஒரு நபர் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அந்த நபர் அதனை வெளிப்படுத்துவது போல அமெரிக்காவில் உள்ளவரும் வெளிப்படுத்துவார் உண்மை என்னவென்றால் கலாச்சார மாறுபாடுகளுக்கு ஏற்ப உணர்ச்சியை வெளிப்படுத்துவது தேசத்திற்கு தேசம் மாறுபடுகிறது என்பதை ஆராய்ச்சிகள் வெளிப்படுத்துகிறது உதாரணமாக சில நாடுகளில் ஒருவர் இறந்துவிட்டார் என்றால் ஒவ்வொருவரும் அவருடைய இறுதிச் சடங்கில் பங்கு பெற்று துயரத்தை வெளிப்படுத்துவது பொதுவான விஷயமாகும் ஆனால் மற்ற தேசங்களில் மனிதர்கள் உணர்ச்சி வசப்படக் கூடாது எனவும் துயரங்களை வெளிப்படுத்தக் கூடாது எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாதிரியான கலாச்சார சூழலில் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் ஒருவர் இறந்து விட்டார் என்பதை அந்த கலாச்சாரம் வெளிப்படுத்துகிறது தகிதியில் சோகம் என்ற வார்த்தை கிடையாது எனவே இம்மக்கள் சோகத்தை வெளிப்படுத்த மாட்டார்கள் அதைப்போல பிறர் வெளிப்படுத்தும் சோகத்தையும் அவரால் புரிந்து கொள்ள முடியாது சோகம் என்கின்ற வார்த்தை இல்லாததால் அந்த கலாச்சாரத்தில் அதனை வெளிப்படுத்துவது இயலாத விஷயமாகும் இதனை அமெரிக்கர்களால் புரிந்து கொள்வது கடினமான விஷயமாகும் தகிதியில் இப்படி ஒரு வார்த்தை இல்லாமல் இருப்பது அந்த கலாச்சாரத்தில் பயன்படுத்தாமல் இருப்பதைக் குறிக்கும் வார்த்தைகள் இல்லாமல் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த கூடிய வார்த்தைகள் பயன்படுத்தாமல் இருப்பது பல கலாச்சாரத்தில் பார்க்கப்படுகிறது ஜப்பானில் சவால்களை மேற்கொள்பவர் குறிப்பிடுவதற்கு ஒரு வார்த்தை இருக்கிறது ஆனால் அமெரிக்காவில் அப்படி ஒரு தனிப்பட்ட வார்த்தை இல்லை மற்றுமொரு உதாரணம் எஸ்கிமோஸ் மற்றும் சைன மக்களிடையே அவர்களுடைய கலாச்சாரத்தில் வேதனை என்பதற்கு வார்த்தை இல்லை ஆகையால் எஸ்கிமோஸ் மற்றும் சைன மக்களுக்கு கவலைகளை வெளிப்படுத்துவது சவாலாக இருக்கிறது Rachel Jack என்பவரின் கூற்று மேற்கோள்காட்டி நம்முடைய இந்த கலந்துரையாடலை நிறைவு செய்ய விரும்புகிறேன் அவருடைய 2013 ஆம் ஆண்டு Culture and Facial Expressions of Emotion என்ற தலைப்பில்வெளியிட்ட ஆராய்ச்சிக் கட்டுரையில் " முகபாவனைகளை குறிப்பிட்ட விஷயத்தின் அடிப்படையில் விவாதம் செய்வதை விட விரிவாக ஆராய்வது அவசியமானது" எனக் கூறுகிறார் ஆகையால் உணர்ச்சிகளை பரிமாறுதல் என்ற கருத்து எல்லாத் துறைகளுக்கும் ஏற்புடையதாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது உதாரணமாக பொருளியல் துறை இயந்திரவியல் துறை மற்றும் கணிதவியல் துறை போன்றவற்றில் முக பாவனைகளை படிப்பது நம்மால் பார்க்க முடிகிறது இதன் விளைவாக நவீன முறையில் முகபாவனையில் குறியீடுகள் ஆராயப்படுகின்றன இதனால் பல துறைகளிலிருந்து தொழில்நுட்ப ரீதியாகவும் ஏராளமான விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறது Ekman மற்றும் Friesen முகபாவனைகளை புரிந்து கொள்வதற்கான குறியீடுகளை பற்றிக் கூறினர் அதனை இதற்கு முந்தைய ஸ்லைடில் பட்டியலிட்டு இருந்தேன் இந்த குறியீடுகள் நிறைவான காட்சிப்படுத்தும் அனிமேஷன் உருவாக்குவதற்கும் அடிப்படையாக உள்ளது இந்த சுவாரஸ்யமான ஆராய்ச்சியில் Paul Ekman உடைய அடிப்படை கண்டுபிடிப்புகள் பயன்படுத்தப்பட்டு இருப்பதை பார்க்க முடிகிறது மேலும் அருவருப்பையும் கோபத்தையும் வெளிப்படுத்த bounding boxes உருவாக்கப்படுகிறது எக்ஸ் வீடியோ மேலும் இந்த பிணைக்கப்பட்ட பெட்டிகளை புரிந்து கொள்வதன் மூலம் பல்வேறு வகையான முக பாவனைகளை உருவாக்கப்படுவது நம்முடைய அனிமேஷன்களிலும் படங்களிலும் காட்சியாக வெளிப்படுத்தப்படுகிறது தற்கால தொழில்நுட்ப வளர்ச்சிகளுக்கு ஏற்றாற்போல முகத்தினால் வெளிப்படுத்தக்கூடிய மனித உணர்ச்சிகள் தொடர்புடைய கேள்விகள் இன்றைய காலத்தில் நம்மைத் தீவிரமாக பற்றி உள்ளது அது ரோபோ களையும் மற்றும் டிஜிட்டல் அவதாரங்களையும் உருவாக்கும்போது உலகெங்கிலும் புரிந்துகொள்ளக்கூடிய வகையில் அவைகள் முகபாவனைகளை வெளிப்படுத்தக் கூடிய அளவிற்கு வடிவமைக்கப்பட வேண்டுமா என்கிற கேள்வி அல்லது அவைகள் ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துமாறு வடிவமைக்க வேண்டுமா இவ்விதமான கேள்விகளுக்கு பதில் காண்பதற்கு பன்முகத்தன்மை கொண்ட மனித செய்திப் பரிமாற்றத்தின் அறிவும் மற்றும் சமூக பரிமாற்றங்கள் பற்றிய அறிவும் தேவை அதேபோல செய்திகளை பரிமாறிக் கொள்ளுதல் மற்றும் அதன் செயல்பாடுகளை கற்றுக்கொள்ளுதல் இவ்வாறாக சொல்லிலா பரிமாற்றம் பற்றிய ஆராய்ச்சிக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன முகபாவனையில் சிறிய மற்றும் பெரியகுறியீடுகள் பற்றிய நம்முடைய கலந்துரையாடலை அடுத்த தொகுப்பில் தொடர்வோம்